இந்த பாடம் உங்களுக்கு ஒரு கருத்தை அறிமுகப்படுத்தப் போகிறது அதை நாம் இந்த பாடம் முழுவதும் விரிவாகப் பயன்படுத்துவோம் இது நியூமறிகள் இன்டெகிரஷன் என்று அழைக்கப்படுகிறது எனவே எளிய நியூமறிகள் இன்டெகிரஷன் மதிப்பாய்வு மூலம் இப்போது தொடங்குவோம் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒன்று நீங்கள் அதை உயர்நிலைப் பள்ளியில் இளங்கலை பட்டப்படிப்பில் பார்த்திருப்பீர்கள் ஒரு ஃபங்ஷனின் இன்டெர்போலேஷன் யோசனையை நாம் பார்ப்போம் மேலும் நியூமறிகள் இன்டெகிரஷனுக்காக முதல் இரண்டு யோசனைகளை மேம்பட்ட யோசனைகளாக இணைப்போம் எனவே இந்த தொகுதியின் ஓட்டமாக இது இருக்கும் நாம் எளிய நியூமறிகள் இன்டெகிரஷனுடன் தொடங்குகிறோம் எனவே ஃபங்ஷன் F ஐ எடுத்துக்கொள்வோம் அதனுடைய இன்டெக்ரலுக்கு பகுப்பாய்வு தீர்வு இல்லை சரியாக ஒருங்கிணைக்க முடியாத ஃபங்ஷன் உள்ளன என்பதை நாம் அனைவரும் அறிவோம் எனவே நாம் விரும்புவது இந்த ஃபங்ஷனின் ஒருங்கிணைப்பு இந்த வகையான ஒருங்கிணைப்புகள் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் முழுவதும் இருக்கும் உங்களிடம் பல்வேறு வகையான பெசல் ஃபங்ஷன்களைக் இருக்கும் அவற்றுக்கு நெருக்கமான வடிவ பகுப்பாய்வு வெளிப்பாடு இல்லை எனவே நான் எவ்வாறு இன்டிகிறேட் செய்கிறேன் என்ற சிக்கலை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள் எனவே உயர்நிலைப் பள்ளியில் நீங்கள் முன்பு படித்த ரைமான் ஒருங்கிணைப்பின் யோசனை அனைவருக்கும் உள்ளுணர்வாக தெரியும் அதன் ஒருங்கிணைப்பு வளைவின் கீழ் உள்ளது எனவே நான் இப்படி வரைந்தால் இது a இது b என்று சொன்னால் இந்த வளைவின் கீழ் உள்ள பகுதி ஒருங்கிணைப்பு ஆகும் இப்போது உங்கள் பள்ளியில் எளிய ஒருங்கிணைப்பு விதிகளையும் நீங்கள் படித்து இருப்பீர்கள் அவை இந்த ஒருங்கிணைப்பை ஏறக்குறைய செய்வது எப்படி என்பது பற்றியது எனவே நிச்சயமாக முதல் விதி ரெக்டாங்கல் ரூல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இங்கே சில செயல்பாடு இருந்தால் இது மிட்பாய்ண்ட் ரூல் ஆகும் மேலும் இது எனது இடைவெளி a comma b இந்தபின்னர் என்ன கூறுகிறது a மற்றும் b க்கு இடையிலான இந்த இடைவெளியை நான் h எனக் குறிக்கிறேன் என்றால் இதை இங்கே ஒரு ஒற்றை மதிப்பால் மாற்றுகிறேன் எனவே இது இடைநிலை மற்றும் இந்த ஒருங்கிணைப்பை செவ்வகத்தின் பரப்பளவால் தோராயமாக மதிப்பிடுகிறது எனவே அந்த எனது நீள அகலம் எல்லோரும் இதை முன்பே பார்த்து இருப்பீர்கள் இது போல கிடைப்பது எளிது எனவே இதை நீங்கள் ஃபங்ஷனின் ஸ்டையர்கேஸ் ஆஃப்ராக்ஸிமஷன் அழைக்கலாம் எனவே நீங்கள் நினைத்துப் பார்க்கிறபடி இது மிகவும் துல்லியமாக இருக்காது அதை மிகவும் துல்லியமாக செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் H ஐ மிகச் சிறியதாக ஆக்குவது அதைச் செய்வதற்கான ஒரு வழி நீங்கள் பார்த்த இரண்டாவது விதியை ட்ராபிஸோடியல் விதி என்று அழைப்போம் அதே ஃபங்ஷனை இங்கே எடுத்து மீண்டும் அதே வழியில் வரைய முயற்சிக்கவும் எனவே இந்த 2 புள்ளிகள் a மற்றும் b சொல்வது என்னவென்றால் ஒரு செவ்வகத்தை நடுப்பகுதி வழியாக வைப்பதற்கு பதிலாக இந்த உள்ளடக்கிய ட்ரேபீசியத்தை வைக்க அனுமதிக்கிறேன் எனவே இது போன்ற ஒரு ட்ராபிஸியம் எடுத்து இந்த அளவிற்கு பரப்பளவை இங்கே மதிப்பிடலாம் இந்த நீளத்தை எனக்குக் கொடுக்கப் போவதை நீங்கள் காணலாம் இந்த நீளத்தை எனக்குக் கொடுக்கப் போகிறது இந்த ஒரு ட்ரெப்சாய்டு பரப்பிற்கான சூத்திரம்வெளிப்படையாக இது மிட் பாயிண்ட் விதியை விட மிகவும் துல்லியமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஏனென்றால் ஒரு தட்டையானதுக்கு பதிலாக நான் இங்கே ஒரு லீனியர்ஃபங்ஷனை பொருத்துகிறேன் அதே ஒருங்கிணைப்புக்கு இன்னும் துல்லியமான பதிலை நீங்கள் பெற விரும்பினால் அடுத்த கட்டதை தர்க்கரீதியாக நீங்கள் பார்க்கலாம் இது வரிசை 0 இது வரிசை1 வரிசை 2 என்றால் நான் பொருந்தக்கூடிய ஒரு வகையான வளைவு என்ன இங்கே நான் பொருத்தப்பட்ட இந்த புள்ளியிடப்பட்ட வரி எந்த வரிசையின் பாலினாமியல் இந்த புள்ளியிடப்பட்ட வரி இந்த கோடு டேஸ் இங்கே உள்ளது இது வரிசையின் பாலினாமியல் 1 நேர் கோடு வரிசையின் பாலினாமியல் 1 இந்த விஷயத்தில் இது வரிசை 0 இது வரிசை 1 ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க நமக்கு காரணம் இந்த ஃபங்ஷன்டின் மூலம் ஒரு பரபோலா பொருத்துங்கள் எனவே இது என்னுடைய a இது என் b என்று சொல்லலாம் எனவே இது போன்ற சில மூன்று புள்ளிகளை நான் இங்கே எடுக்க முடியும் இந்த விதி என்ன செய்ய முயற்சிக்கும் என்றால் இந்த மூன்று புள்ளிகளின் மூலம் எப்படியாவது ஒரு பரபோலா பொருத்துகிறேன் ஏனெனில் ஒரு பரபோலா தனித்துவமாகக் குறிப்பிட எனக்கு மூன்று புள்ளிகள் தேவை மேலும் எந்தவொரு பாலினாமியல் ஃபங்ஷனின் பரப்பளவை கணக்கிடுங்கள் அதன் நன்மை என்னவென்றால் அதன் ஒருங்கிணைப்பு பற்றி என்ன நான் ஒரு பாலினாமியல் நெருங்கிய வடிவத்தில் ஒருங்கிணைக்க முடியும் எனவே அதைச் செய்வதால் எனக்கு இந்த விதிகள் அனைத்தையும் சரியாகக் கொடுக்கிறது எனவே புதுமையான நபர்களின் பெயர்கள் அதன் பின்னால் சென்றன எனவே சிம்ப்சன் என்ற ஒருவர் இந்த விதியைக் கண்டுபிடித்தார் அதாவது நீங்கள் 300 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்திருந்தால் அதற்கு உங்கள் பெயரிடப்படும் இது பற்றி பெரிதாக எதுவும் இல்லை ஆனால் இந்த சிம்ப்சனின்Simpson's விதி உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை அளிக்கிறது இது இரண்டாவது வரிசையை ஆர்டர் செய்ய துல்லியமானது எனவே நான் உயர் மற்றும் உயர் வரிசையில் செல்லும்போது ஃபங்ஷன் சிறப்பாக தோராயமாக மதிப்பிட முடியும் ஒரு ஃபங்ஷனை நான் தோராயமாக மதிப்பிட்டால் பாலினாமியல் ஒருங்கிணைப்பது எளிதானது எனவே எளிய எண் ஒருங்கிணைப்பின் பின்னணியில் உள்ள யோசனை இதுதான் இதைக் கொண்டு கொஞ்சம் முன்னேறுவோம் நாம் பார்த்த இந்த எளிய விதிகளுக்குப் பின்னால் உள்ள அடிப்படை யோசனை என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் எனவே இந்த எளிய விதிகளின் அடிப்படை என்ன டெய்லரின்Taylor's தேற்றம் இங்கு பயன்படுத்தப்படுவதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை இதை நாம் சரியில்லாத எண் நுட்பங்களில் விரிவாகப் பயன்படுத்தினோம் எனவே இது ஒரு செயல்பாடு f ஐ அதிகரிக்கும் ஆர்டர்களின் அடிப்படையில் ஒரு புள்ளியைப் பற்றி தோராயமாக மதிப்பிட முடியும் என்று உங்களுக்கு சொல்கிறது எனவே முதல் வெளிப்பாடு நிலையான பின்னர் எனக்கு ஒரு லீனியர்வெளிப்பாடு உள்ளது பின்னர் எனக்கு குவாடிரிக் வெளிப்பாடு உள்ளது அதனால் அது எல்லையற்ற சுருக்கமாகும் எனவே கணிதத்தை எளிமையாக்க முயற்சிப்போம் எனவே என்று எழுதுவோம் நான் எங்கு வேண்டுமானாலும் தோற்றத்தை வைக்க முடியும் எனவே நான் கணிதத்தை எளிதாக்க வேண்டும் எனவே இப்போது f க்கான ஒரு வகையான பகுப்பாய்வு வடிவம் என்னிடம் உள்ளது இது தோராயமாகும் இந்தத் தொடரின் எத்தனை வெளிப்பாடுகளை நான் வைத்திருக்கிறேன் என்பதைப் பொறுத்து இது ஒரு தோராயமாக இருக்கும் இப்போது இதை ஒருங்கிணைக்க விரும்புகிறேன் எனவே என்ன நடக்கும் என்று இதை நான் ஒருங்கிணைத்தால் இதை இங்கே உள்ளே வைக்கப் போகிறேன் எனவே முதல் வெளிப்பாட்டிற்கு என்ன நடக்கும் இது 0 முதல் h வரை நிலையாக ஒருங்கிணைக்கும் எனவே 0 முதல் h வரை இன்டிகிறேட் எனக்கு என்ன தரும் மாணவர் h எனவே இது எனக்கு ஒரு h ஐ கொடுக்கும் இந்த ஒரு மாறிலி இது முதல் வெளிப்பாடு பின்னர் இரண்டாவது வெளிப்பாடு எனவே எனவே நான் ஒரு பெற போகிறேன் எனவேநான் என்று சொல்லும்போது நான் சொல்கிறேன்ஒரு நிலையான அடுத்த வெளிப்பாடு மற்றும் அடுத்த வெளிப்பாடு எனக்கு ஐ ஒருமுறை ஒருங்கிணைந்த எனக்கு கொடுக்கும் மாணவர்x கியூப் by 6 எனவே இந்த உயர் வரிசை விதிமுறைகள் அனைத்தும் மீண்டும் செய்ய மிகவும் எளிதானது எனவே இந்த எளிய விதிகள் எங்கிருந்து வருகின்றன என்பதை இப்போது நீங்கள் காணலாம் எனவே நாம் முன்பு பார்த்த செவ்வக விதி என்ன சொன்னது இது இங்கே ஃபங்ஷன் ஒரு நிலையான மதிப்பு மூலம் மாற்றியது எனவே இந்த வெளிப்பாட்டில் நிலையான வெளிப்பாட்டை மட்டுமே வைத்திருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் செவ்வக விதி என்னிடம் இது இங்கே இன்டெக்ரல் இருக்கிறது என்று சொல்லும் இதை I என்று அழைப்போம் நாம் என்று சொல்வோம் மற்றும் பிழையைச் சொல்வோம் பிழையின் வரிசை என்ன Studentஸ்கொயர் ஸ்கொயர் இது பிழையின் வரிசை எனவே ஒரு கட்டத்தில் இடைவெளியால் பெருக்கப்பட்ட ஒரு ஃபங்ஷன் மதிப்பைப் பெற்றுள்ளீர்கள் இது உங்கள் செவ்வக விதி எனவே இப்போது நான் ட்ரெப்சாய்டல் விதிக்குச் செல்லும்போது நான் என்ன செய்யப் போகிறேன் நான் லீனியர் வைத்திருக்க விரும்புகிறேன் ஆனால் இப்போது லீனியர்வெளிப்பாடுகளை கையாளும்போது இதற்காக ஏதாவது செய்தாக வேண்டும் எனவே நான் மாற்ற வேண்டும் என்று நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் மாணவர் எதைக்கொண்டு மாற்றலாம் மாணவர் சரியான வரையறுக்கப்பட்ட வேறுபாடு மாணவர் நான் என்று சொல்ல முடியும் இதை நான் தோராயமாக என்ன என்று எழுத முடியும் எனவே முதல் இரண்டு வெளிப்பாடுகளை வைத்திருந்தால் எனக்கு கிடைக்கும் பிழை என்ற வரிசையாக இருக்கும் எனவே இந்த விஷயங்கள் எளிதாகி ஒரு h ரத்து செய்யப்படும் நான் என்ன பெறப் போகிறேன் நான் அவ்வாறு பெறுவேன் h நான் பொதுவானதை எடுக்க முடியும் இன் கோஏபிசிஎன்ட் என்ன மாணவர்பாதி இன் கோஏபிசிஎன்ட் என்ன மாணவர் பாதி எனவே நான் 2 யை வெளியே எடுக்கலாம் எனவேநான் பெறப்போவது இது உங்கள் ட்ரெப்சாய்டல் விதி போன்று தெரியவில்லை எனவே இது டெய்லரின் Taylor'sதேற்றதி்ன் அடிப்படைக் கொள்கை என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் நீங்கள் உயர் வரிசை காலத்திற்கு செல்லலாம் நீங்கள் மேலும் மேலும் துல்லியமான வெளிப்பாடுகளைப் பெறுவீர்கள் எனவே சிம்ப்சனுக்குப் பிறகு இந்த சூத்திரங்கள் பெயரிடப்படவில்லை ஏனெனில் அது மிகவும் சலிப்பை ஏற்படுத்தியது ஆனால் இந்த பொதுவான கொள்கைகளின் தொகுப்புகள் நியூட்டன் கோட்ஸ் விதி என்று அழைக்கப்படுகின்றன இது தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஒன்றுமில்லை எனவே இந்த குறிப்பிட்ட தொகுதியில் நான் தெரிவிக்க விரும்புவது நியூமறிகள் இன்டெகிரஷன் எளிய நியூமறிகள் இன்டெகிரஷன் ஆகியவற்றின் பின்னணியாகும் நாம் மேலும் செல்லும்போது இன்னும் கொஞ்சம் சிக்கலான யோசனைகளைப் பார்ப்போம் எனவே நாம் நியூமறிகள் இன்டெகிரஷன் பார்த்துக் கொண்டிருந்தோம் நாம் பார்க்கும் இது எளிய நியூமறிகள் இன்டெகிரஷன் உயர்நிலைப் பள்ளியில் படித்த செவ்வக விதி ட்ரெப்சாய்டல் விதி போன்ற எளிய ஒருங்கிணைப்பு விதிகளின் அடிப்படையை நாங்கள் கண்டறிந்தோம் இது அடிப்படையில் டெய்லரின்Taylor's தேற்றம் இந்த யோசனையை விரிவுபடுத்தவும் அதை இன்னும் கொஞ்சம் வடிவமைக்கவும் விரும்புகிறோம் எனவே நாம் பார்த்தது ட்ரெப்சாய்டல் விதி 0 முதல் h வரை ஒரு இன்டெக்ரலாக இருந்தது எல்லோரும் இப்போது நன்கு அறிந்திருக்கிறார்கள் மற்றும் நீளம் 0 வில் மற்றும் நீளம் h இல் எனவே இது மற்றும் இங்கே என் செயல்பாடு மேலும் இந்த தோராயமானது என்ன செய்கிறது இது போன்ற ஒரு நேர் கோட்டை வைத்து இங்குள்ள பரப்பளவை உங்களுக்குச் சொல்கிறது அதுதான் இங்கே கணக்கிடப்படுகிறது ஆனால் இது ஒரு இடைவெளி 0 முதல் h வரை மட்டுமே இருந்தது இப்போது நான் அடிப்படையில் இந்த விதியை எல்லா இடைவெளிகளிலும் நீட்டிக்க விரும்புகிறேன் எனவே எனக்கு சரியான n புள்ளிகள் மூலமாக உள்ளன என்று சொல்லலாம் எனவே இது என் X அச்சு மற்றும் நான் வைத்திருக்கிறேன் இடைவெளி ஒரே மாதிரியாக இருப்பது அவசியம் இல்லை என்றாலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது எனவே முழு ஒருங்கிணைப்பையும் லிருந்து வரை கண்டுபிடிக்க இந்த ட்ரெப்சாய்டல் விதியைப் பயன்படுத்த விரும்பினால் இந்த ஒவ்வொரு பிரிவிற்கும் பங்களிப்பை நான் சேர்க்க வேண்டும் எனவே இதை நான் இங்கு விரும்பினால் எனவே இங்கே முதல் பிரிவுக்கு இது என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மாணவர் சரிவரும் நான் என்ன பெறுவேன் மாணவர் பின்னர் நான் க்கு வருவேன் நான் செய்வேன் அத்துடன் உள்ள கோஏபிசிஎன்ட் என்னவாக இருக்கும் மாணவர் எனவே அதன் கோஏபிசிஎன்ட் இந்த இடைவெளியில் இருக்கும் இதேபோல் இங்கே ஒரு உள்ளது இந்த இடைவெளி இருந்து பங்களிப்பை நான் எடுக்கும்போது மீண்டும் வரும் மாணவர் எனவே அதன் பங்களிப்பு h மற்றொருஆக இருக்கும் எனவே இந்த முழு விஷயத்தையும் நான் இவ்வாறு எழுத முடியும் எனவே நான் ஒரு h பொதுவானதை எடுக்க முடியும் பெறுவேன் மாணவர் சரிதானே இது எல்லாம் நாங்கள் செய்ய விரும்பியதால் நாங்கள் இங்கேயே நிறுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் அதை இன்னும் நிலையான வழியில் எழுத முயற்சிப்போம் இதை ஒரு சுருக்கமாக எழுதுவோம் இந்த சூத்திரம் இந்த அச்சுக்கு பொருந்துகிறது மேலும் அவை நேராக முன்னோக்கி உள்ளனவா என்பதை நீங்கள் காணலாம் மற்றவர்களுக்கு எனவே மற்றும் இல்லையென்றால் எனவே நாம் புதிதாக எதையும் செய்யவில்லை நாங்கள் ஏற்கனவே வைத்திருந்ததை இன்னும் கொஞ்சம் அதிகமாக மீண்டும் எழுதினோம் நான் நிலையான குறியீட்டை அழைக்கப் போகிறேன் எனவே இது என்ற தோராயமாகும் இப்போது இந்த எழுதும் முறை கொஞ்சம் விசித்திரமாகத் தோன்றலாம் ஆனால் இதைத்தான் நாம் குவாடுரேசா் விதி என்று அழைக்கிறோம் இப்போது ஒரு குவாடுரேசா் விதியின் கூறுகள் யாவை ஒரு சமன்பாட்டின் பகுப்பாய்வு ஒருங்கிணைப்பு எனக்குத் தெரியாத சந்தர்ப்பம் இது இது முதல் விஷயம் எனது ஃபங்ஷன் பகுப்பாய்வு முறையில் எவ்வாறு இன்டிகிறேட் செய்வது என்று எனக்குத் தெரியவில்லை அதனால்தான் இந்த சர்க்கஸ் அனைத்தையும் செய்கிறேன் எனவே அதற்கு பதிலாக ஒரு சூத்திரம் இன்டெக்ரல் ஒரு தோராயத்தை என்னிடம் கூறுகிறது இந்த சூத்திரம் என்ன எனவே குவாடுரேசா் விதி என்பது ஒரு சூத்திரம் என்று பொருள் எனவே குவாடுரேசா் விதிகள் வித்தியாசமான சத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் அது என்ன சூத்திரத்தின் இரண்டு பொருட்கள் யாவை எனவே இந்த மற்றும் ஃபங்ஷன் மதிப்பீடு செய்ய வேண்டிய புள்ளிகள் எனவே ஒரு முறை நான் இங்கே ஒரு குவாடுரேசா் விதி என்று நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் எடைகள்செயல்பாடு மதிப்பீட்டு புள்ளிகள் என்ன என்று என்னைக் கேட்க வேண்டும் இந்த மதிப்பீட்டு புள்ளிகள் சில நேரங்களில் நோட்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன மேலும் அது குறிப்பிடப்பட்டவுடன் இப்போது நீங்கள் இந்த ஃபங்ஷனை கொண்டிருந்தீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது போன்ற சில செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க விரும்புகிறேன் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனவே நான் குவாடுரேசா் விதியை மாற்ற வேண்டுமா மாணவர் இல்லை நிறைய கடின உழைப்புக்குப் பிறகு நான் கண்டுபிடித்த குவாடுரேசரை நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் அதை யை ஒருங்கிணைக்க பயன்படுத்துகிறேன் இப்போது நீங்கள் நாளை வந்து நான் ஒருங்கிணைக்க விரும்பவில்லை என்று கூறுவீர்கள் அங்கு g என்பது வேறுபட்ட செயல்பாடு நான் குவாடுரேசா் விதியை மாற்ற வேண்டுமா மாணவர் ஆம் இல்லை வேறு ஏதேனும் பதில்கள் உள்ளதா குறிக்கோள் ஃபங்ஷனை ஒருங்கிணைப்பதாகும் நான் குவாடுரேசா் விதியை மாற்ற வேண்டுமா எனவே அதற்கு பதிலளிக்க நாம் இப்போது விவாதித்த ஒரு குவாடுரேசா் விதி என்ன என்று நீங்கள் என்னிடம் கேட்க வேண்டும் குவாடுரேசா் விதி என்றாள் என்ன மாணவர்செயல்பாட்டைப் பொறுத்துபுள்ளிகள் மாணவர் ஏனென்றால் நாம் 0 ஐப் பயன்படுத்தும் போது இந்த புள்ளிகளை அதிக செயல்பாடுகளால் தீர்மானித்தோம் ஏனென்றால் ஏதோ ஒரு ட்ரெப்சாய்டல் போல் இருப்பதால் அந்த பகுதியை நாம் எடுக்க வேண்டும் இல்லை உண்மையில் நாங்கள் என்ன செய்தோம் என்பது இங்கே x அச்சில் கோட்டை எடுத்தோம் இந்த புள்ளிகளை சீரான அளவில் வெட்டினோம் மேலும் நான் செலுத்தும் விலை என்னவென்றால் ஒவ்வொரு பிரிவிலும்toto நான் சொல்லப்போகிறேன் இது ஒரு ட்ரெப்சாய்டால் ஆல் தோராயமாக ஒரு நல்ல தோராயமா இல்லையா என்பதை நான் மதிப்பிடப் போகிறேன் எனவே நான் ஒரு புதிய ஃபங்ஷன் g கொண்டு வந்தால் நான் குவாடுரேசா் விதியை மாற்ற வேண்டியதில்லை என்னிடம் உள்ளது எனக்கு மற்றும் வழங்கப்பட்டுள்ளது இவை நிலையானதாகும் எனவே g இன் புதிய ஃபங்ஷன் ஒருங்கிணைப்பு எவ்வாறு வரும் இது வெறுமனே இருக்கும் நான் இப்போது ஒருங்கிணைக்க விரும்பினால் ஃபங்ஷன் மதிப்பை மாற்றுகிறேன் எனவே எனக்கு முன்பே மற்றும் தெரியும் ஃபங்ஷனின் மதிப்பை நான் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே எந்தவொரு ஃபங்ஷனின் பகுப்பாய்வு ஒருங்கிணைப்பையும் நான் அறியத் தேவையில்லை எனக்கு ஃபங்ஷனின் மதிப்புகள் தேவை ஒரு சில தனித்துவமான புள்ளிகளில் ஃபங்ஷன் மதிப்பை கொண்டதால் என்னால் இன்டெக்ரலை தோராயமாக மதிப்பிட முடிகிறது அதனால்தான் இது குவாடுரேசா் விதி என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சில நிபந்தனைகளின் கீழ் எத்தனை செயல்பாடுகளுக்கும் இதைப் பயன்படுத்தலாம் மேலும் நாம் செல்லும்போது அந்த நிலைமைகளைப் பற்றி பேசுவோம் அதனால்தான் இந்த குவாடுரேசா் விதி மிகவும் முக்கியமானது பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நாம் இதுவரை செய்து கொண்டிருந்த எடுத்துக்காட்டு என்பது ஒரு ட்ரெப்சாய்டல் விதி சிம்ப்சனின் Simpson'sவிதியில் இருந்து ஒரு குவாடுரேசா் விதியை நாம் பெற்றிருக்கலாம் சிம்ப்சனின்Simpson's விதி என்ன செய்தது இது ஒவ்வொரு பிரிவிற்கும் இடையில் ஒரு பரபோலாவை பொருந்துகிறது பின்னர் அந்த தோராயமானது நிச்சயமாக சரியானதாக இருக்கும் எனவே இப்போது இதை எவ்வாறு துல்லியமாக மாற்றுவது என்று நீங்கள் சிந்திக்கலாம் அதே எண்ணிக்கையிலான ஃபங்ஷன் மதிப்பீடுகளுக்கு அதிக துல்லியத்தை நாங்கள் விரும்புகிறோம் இப்போது நான் மேலும் மேலும் துல்லியத்தை விரும்பினால் எனது ஃபங்ஷன் அதிக புள்ளிகளில் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று தெரிகிறது நான் ஒரு பரபோலா பொருத்த விரும்பினால் எனக்கு ஒரு வரியை சரியாக பொருத்த விரும்புவதை விட அதிக புள்ளிகள் தேவை இப்போது கேள்வி நீங்கள் பேராசை கொண்டவராக இருக்க முடியும் அதே எண்ணிக்கையிலான புள்ளிகளைத் தக்க வைத்துக் கொள்ளும்போது நான் சிறந்த துல்லியத்தைப் பெற முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம் எனவே அதைத்தான் நாங்கள் விசாரிக்கப் போகிறோம்